இந்த லக்ட்ஷர்க்கு வரவேற்கிறேன் கடந்த லக்ட்ஷரில் ஹார்ட்வேர் ரிலையபிலிடிக்கும் சாப்ட்வேர் ரிலையபிலிடிக்கும் உள்ள வித்தியாசத்தைப் பற்றி விவாதித்தோம் ஹார்ட்வேர் ரிலையபிலிடி அளவீட்டு ஒப்பீட்டளவில் எளிமையான சிக்கல் என்று நாம் கூறினோம் ஏனென்றால் அங்குள்ள ஃபெயிலியர் வியர் மற்றும் டியர் கம்போனன்ட் காரணமாக உள்ளன மேலும் ப்ரோக்கன் கம்போனன்ட்களை மாற்றினால் ரிலையபிலிடி அதன் முந்தைய ரிலையபிலிடிக்கு மீண்டும் வருகிறது அல்லது ரிலையபிலிடி பராமரிக்கப்படுகிறது அதேசமயம் சாப்ட்வேரில் ஃபெயிலியர்கள் வியர் மற்றும் டியர் மூலம் ஏற்படவில்லை இவை பஃக்ஸ் காரணமாகவும் ஃபெயிலியர் சரிசெய்து எரர் சரி செய்யப்படுவதாலும் ஆகும் ரிலையபிலிடி அதிகரிக்கிறது அல்லது இன்டர் ஃபெயிலியர் டைம் அதிகரிக்கின்றன சாப்ட்வேரின் விஷயத்தில் ரிலையபிலிடி மாறிக்கொண்டே இருக்கும் ஹார்ட்வேர் விஷயத்தில் ரிலையபிலிடி பராமரிக்கப்படுகிறது இப்போது இந்த சிக்கலை சற்று ஆழமாக பார்ப்போம் இது ஒரு ஹார்ட்வேர் அமைப்பின் ஒரு பொதுவான நடத்தை இங்கே ஃபெயிலியர் ரேட் யூசர்களின் நேரத்துடன் ஒரு யூனிட் நேரத்திற்கு ஃபெயிலியர்களின் எண்ணிக்கையாக நாம் திட்டமிட்டுள்ளோம் ஒரு ஆட்டோமொபைல் அல்லது எதையாவது 30 வருட காலத்திற்கு அல்லது எதையாவது சொல்லலாம் எளிமையான சிஸ்டத்திற்கு இது 1 வருடம் மற்றும் மேலும் பல இருக்கலாம் இப்போது ஒவ்வொரு ஹார்ட்வேர் சிஸ்டம் இந்த வகையான நடத்தைகளைக் காட்டுகிறது இது ஆரம்பத்தில் ஃபெயிலியர் ரேட் மிக அதிகமாக உள்ளது பின்னர் காலப்போக்கில் அது குறைகிறது இது ஆட்டோமொபைலாக இருக்கலாம் அது மிக்சர் கிரைண்டராக இருக்கலாம் அது ரெப்ரிஜிரேட்டர் ஆக இருக்கலாம் இது ஒரு டெலிவிஷன் தொகுப்பாக இருக்கலாம் எந்தவொரு ஹார்ட்வேர் சிஸ்டம் ஆரம்பத்தில் மிக உயர்ந்த ஃபெயிலியர் ரேட் காட்டுகிறது மற்றும் ஃபெயிலியர் ரேட் குறைந்து கொண்டே செல்கிறது பின்னர் நீண்ட காலமாக ஃபெயிலியர் ரேட் பராமரிக்கப்படுகிறது இன்டர் ஃபெயிலியர் டைம் நீண்ட காலத்திற்கு நிலையானதாக இருக்கும் அதை நான் சிம்பல் மூலம் காட்டலாம் மேலும் இது சிஸ்டத்தின் லைஃப் டைம் என அழைக்கப்படுகிறது ஃபெயிலியர் ரேட் அதிகரிக்கத் தொடங்கும் போது மேலும் இது பாத் டாப் கர்வ் என்று அழைக்கப்படுகிறது இது எந்த ஹார்ட்வேர் சிஸ்டம் ரிலையபிலிடியின் பொதுவான மாதிரியாகும் ஆரம்பத்தில் வீக் சிஸ்டம் வீக் கம்போனன்ட் ஒவ்வொரு ஹார்ட்வேர் சிஸ்டம் பல கூறுகளால் ஆனவை ஆரம்பத்தில் அவை பலவீனமான கம்போனன்ட் ஃபெயிலியர் ஆகின்றது மற்றும் அவை தொடர்ச்சியான இன்டர்பேஸ் ஃபெயிலியர் கம்போனன்ட்களின் இன்டர்பேஸ்களாக இருக்கலாம் இது பர்ன் என அழைக்கப்படுகிறது அங்கு அவை வீக் கம்போனன்ட் மற்றும் அவை இடையே வீக் இன்டர்பேஸ் ஃபெயிலியர் அடைகின்றன பின்னர் அவை சரிசெய்யப்பட்டு ரிலையபிலிடி உயர் நிலையான மற்றும் நீண்ட காலமாக இந்த விகிதத்தில் பராமரிக்கப்படுகிறது பொதுவாக ஆரம்ப பகுதி உற்பத்தியாளரின் வாரண்டி மூலம் கவர் செய்யப்படும் இல்லையெனில் மக்கள் ஹார்ட்வேர் சிஸ்டம் வாங்க மாட்டார்கள் ஏனெனில் இது மிக உயர்ந்த ஃபெயிலியர் ரேட் காட்டுகிறது பொதுவாக அனைத்து நல்ல உற்பத்தியாளர்களும் இந்த பகுதியை உற்பத்தியாளரின் வாரண்டி மூலம் கவர் செய்யப்படும் ஏனெனில் ரிலையபிலிடி லைஃப் டைம் முடிவு வரை பராமரிக்கப்படுகிறது மற்றும் இந்த லைஃப் டைம் இல் ஃபெயிலியர் ரேட் அதிகரிக்கத் தொடங்கும் இங்கே பெரும்பாலான கம்போனன்ட் தேய்ந்து போயுள்ளன முக்கிய கம்போனன்ட் ஃபெயிலியர் அடையும் ஹார்ட்வேர் ஃபெயிலியர் கர்வ்க்கு மாறாக சாப்ட்வேர் ஃபெயிலியர் கர்வ் இதுபோல் தோன்றும் இது உண்மையில் இந்த வயலட் கர்வ்ப் போல தோன்ற வேண்டும் நேரம் செல்ல செல்ல வெவ்வேறு ப்ராப்ளம் அல்லது ஃபெயிலியர் புகாரளிக்கப்படுகின்றன இவை சரி செய்யப்படுகின்றன மற்றும் பொதுவாக ஃபெயிலியர் ரேட் சாப்ட்வேர் எந்த சாப்ட்வேர்க்கும் அதிகமாக இருக்கும் ஒருமுறை இவை வெளியிடப்படுகின்றன இவை சரி செய்யப்படுகின்றன ஏனெனில் அவை சரி செய்யப்படுவதால் ரிலையபிலிடி மேம்படுகிறது மற்றும் ஃபெயிலியர் ரேட் குறைகிறது பின்னர் அது மெதுவாக சிறப்பாகவும் மாறும் ஆரம்பத்தில் செங்குத்தான வீழ்ச்சி ஏற்படுகிறது ஏனெனில் அடிக்கடி நிகழும் ஃபெயிலியர்கள் அல்லது சாப்ட்வேரின் கோர் பகுதியிலுள்ள ஃபெயிலியர்கள் கவனிக்கப்படுகின்றன அவை சரிசெய்யப்படுகின்றன மேலும் அந்த பழுதுபார்ப்பு ஒவ்வொன்றும் ரிலையபிலிடியில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது பின்னர் மெதுவாக சாப்ட்வேர் எரர்களின் மிகவும் ஆழ்ந்த அல்லது அரிதாகப் பயன்படுத்தப்படும் பகுதிகள் காணப்படுகின்றன அவை சரி செய்யப்பட்டு அவை ரிலையபிலிடியை மேம்படுத்துகின்றன ஆனால் உண்மையில் கர்வ் இது போன்றதல்ல உண்மையான சாப்ட்வேர் ஃபெயிலியர் கர்வ் என்னவென்றால் ஆரம்பத்தில் ரிலையபிலிடியில் விரைவான அதிகரிப்பு அல்லது ஃபெயிலியர் ரேட் குறைவு உள்ளது ஆனால் இது முழுவதும் சாப்ட்வேர் கர்வ் அல்ல இந்த கர்வ்வை நான் இங்கு ஒரு முறை காட்டியுள்ளேன் ஆனால் இது முழுவதும் இது போன்ற குறைபாடுகள் உள்ளன ஒவ்வொரு முறையும் ஒரு ஃபெயிலியர் புகாரளிக்கப்பட்டு இவை சரி செய்யப்படும்போது ஒரு பிழைத்திருத்தம் காரணமாக மற்ற பஃக்ஸ் தோன்றும் நிச்சயமாக சில நேரங்களில் பிழைத்திருத்தம் மிகவும் சரியானதாக இருக்கலாம் ஆனால் சில நேரங்களில் ஒரு பிழைத்திருத்தம் புதிய பஃக்ஸ் ஏற்படக்கூடும் ஒரு பிழைத்திருத்தத்திற்குப் பிறகு ரிலையபிலிடி குறைகிறது மேலும் சிறிது நேரம் கழித்து ரிலையபிலிடி குறைகிறது ஆரம்பத்தில் ரிலையபிலிடி அதிகரிக்கிறது அல்லது ஃபெயிலியர் ரேட் குறைகிறது மற்றும் பின்னர் தற்காலிக குறைபாடுகள் உள்ளன இவை பஃக் திருத்தம் காரணமாக புதிய பஃக்ஸ் உருவாக்கும் ஆனால் இங்குள்ள போக்கைப் பாருங்கள் இங்கே தெளிவற்ற போக்கு என்னவென்றால் காலப்போக்கில் ரிலையபிலிடி குறைந்து வருகிறது அது ஏன் காரணம் பல பிழைத் திருத்தங்களால் மெதுவாக சாப்ட்வேர் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் மோசமாகிறது ரிலையபிலிடி மோசமாகிறது பல தற்காலிக திருத்தங்கள் சாப்ட்வேர் கட்டமைப்பைக் குறைக்கின்றன இது புவர் ரிலையபிலிடியைப் பெறுகிறது சாப்ட்வேர்க்கான ஃபெயிலியர் கர்வ் ஹார்ட்வேர் அமைப்புகளுக்கான பாத் டாப் கர்விலிருந்து மிகவும் வித்தியாசமானது என்பதை நாம் காணலாம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஹார்ட்வேர் மற்றும் சாப்ட்வேரின் நம்பகத்தன்மை நடத்தை மிகவும் வேறுபட்டது இப்போது ரிலையபிலிடியை எவ்வாறு அளவிடுவது என்று பார்ப்போம் ஏனெனில் யூசர் ஆர்வமாக இருக்க வேண்டும் ஒரு சாப்ட்வேர்க்கான ரிலையபிலிடியின் அளவை அவர்கள் குறிப்பிடலாம் பொதுவாக பாதுகாப்பு சிக்கலான சாப்ட்வேர்க்கு அவை நிச்சயமாக ரிலையபிலிடி தரும் மேலும் மற்ற யூசர்கள் கூட அவர்கள் குறைவான நேரம் ஃபெயிலியர் தோன்றும் அதிர்வெண் மற்றும் பலவற்றைப் பற்றி கவலைப்படுகிறார்கள் மற்றும் அவர்கள் ஒரு சாப்ட்வேர்க்கான ஃபெயிலியர் ரேட் குறிப்பிடலாம் அவர்கள் தங்கள் கணினிகளில் நிறுவ விரும்புகிறார்கள் ஆனால் எந்த அளவீடுகளைப் பயன்படுத்துதல் ரிலையபிலிடி அளவிடுவதற்கான அளவீடுகள் என்ன என்பதை அந்த சிக்கலைப் பார்ப்போம் சாப்ட்வேரின் ஒரு மிக அடிப்படையான பிரச்சினை பல்வேறு வகையான யூசர்கள் சித்தத்தை வித்தியாசமாக பயன்படுத்துகிறார்கள் ஒரே சாப்ட்வேர்க்கு வெவ்வேறு மதிப்பீடுகளை வழங்க முடியாது நாம் ஒரு ரிலையபிலிடி மதிப்பீட்டை வழங்க வேண்டும் அது பார்வையாளர் சுயமான முடிவாக இருக்க வேண்டும் மேலும் அனைத்து யூசர்களும் அந்த மதிப்பீட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது ஹார்ட்வேர்க்கான ரிலையபிலிடி அளவீடுகளைப் பார்ப்போம் அவை சாப்ட்வேர்க்கு பயனுள்ளதாக இருக்கும் ஃபெயிலியர்க்கான மீன் டைம் மிகவும் பிரபலமான ஹார்ட்வேர் ரிலையபிலிடி மெட்ரிக் ஆகும் இது இரண்டு தொடர்ச்சியான ஃபெயிலியர் அல்லது இன்டர் ஃபெயிலியர் டைம்க்கு இடையிலான சராசரி நேரம் மீன் இன்டர் ஃபெயிலியர் மெட்ரிக் நீங்கள் அதை சாப்ட்வேர்க்குப் பயன்படுத்தலாமா என்று விவாதிக்க முயற்சிக்கிறோம் ஒரு ஹார்ட்வேர் சிஸ்டத்தை பொறுத்தவரை இது நீண்ட காலமாகப் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் இந்த நேரத்தில் ஃபெயிலியர்கள் காணப்படுகின்றன மற்றும் ஃபெயிலியர்க்கான அவரேஜ் டைம் இதிலிருந்து கணக்கிடப்படுகிறது எடுத்துக்காட்டாக இது பயன்பாடுகளின் நேரம் என்று சொல்லலாம் சரியான செயல்பாடுகள் இருந்தாலும் சிறிது நேரம் கழித்து ஃபெயிலியர் ஏற்படுகிறது ஒரு கார் சக்கரம் தேய்ந்து போயிருக்கலாம் பின்னர் மீண்டும் சரியான செயல்பாடு மற்றும் பின்னர் தோல்வி ஏற்பட்டால் பேட்டரி தீர்ந்துவிட்டிருக்கலாம் பேட்டரியை மாற்றவும் மேலும் மீண்டும் ஒரு சரியான செயல்பாடு உள்ளது பின்னர் தோல்வி ஏற்பட்டால் கம்பி சூடாகவும் சுருக்கமாகவும் இருக்கலாம் எனவே கம்பியை மாற்றவும் மீண்டும் சரியான செயல்பாட்டை செய்யவும் ஒரு ஃபெயிலியர்க்கு மற்றொரு ஃபெயிலியர்க்கு இடையிலான நேரம் இன்டர் ஃபெயிலியர் டைம் மற்றும் வெவ்வேறு ஃபெயிலியர்களுக்கான இன்டர் ஃபெயிலியர் டைம் நாம் அளவிடலாம் பின்னர் அதன் சராசரியைக் கணக்கிடலாம் ஃபெயிலியர்க்கான மீன் டைம் என்று அழைப்போம் ஆனால் ஃபெயிலியர்க்கான மீன் டைம் ஹார்ட்வேர் படி சாப்ட்வேர்க்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்காது ஏனெனில் ஒவ்வொரு முறையும் ஃபெயிலியர் ஏற்பட்டால் பஃக் சரி செய்யப்படுகிறது மற்றும் ஃபெயிலியர் ரேட் மாறுகிறது ஹார்ட்வேர்ப் பொறுத்தவரை இது மிகவும் நம்பகமான மெட்ரிக் ஆகும் ஏனெனில் ரிலையபிலிடி பராமரிக்கப்பட்டு அதன் நீண்ட காலத்திற்கு அதைக் கவனித்து அதன் ரிலையபிலிடியை அளவிடுவது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது ஆனால் சாப்ட்வேர் ரிலையபிலிடி மாறிக்கொண்டே இருப்பதால் இது பொதுவாக மேம்படுகிறது ஆனால் பின்னர் குறைபாடுகள் இருக்கலாம் அல்லது பிழை திருத்தம் காரணமாக சாப்ட்வேர் சிதைந்து போகலாம் ரிலையபிலிடி குறையக்கூடும் ஆகவே அதிகரிக்கிறது அல்லது குறைகிறது ஃபெயிலியர்க்கான மீன் டைம் இன்டர் ஃபெயிலியர் டைம் நாம் கவனிக்கும்போது மிகவும் பொருத்தமான மெட்ரிக் அல்ல ஒரு ஹார்ட்வேர் சிஸ்டத்திற்கு பொதுவாக ஃபெயிலியர் ரேட் பதிவு செய்யப்படுகின்றன ஃபெயிலியர் t 1 t 2 t n இல் நிகழ்கின்றன பின்னர் இன்டர் ஃபெயிலியர் டைம் கணக்கிடப்படுகின்றன மேலும் அவை டோட்டல் இன்டர் ஃபெயிலியர் டைம் சுருக்கமாகக் கூறப்பட்டு மொத்த ஃபெயிலியர்களின் எண்ணிக்கையால் வகுக்கப்படுகின்றன MTTF ஐ கணக்கிடுவது நேராக முன்னோக்கி உள்ளது MTTF Σti1 ti ஆனால் ஃபெயிலியர் ஏற்படும் ரேட் என்ன இது மற்றொரு மெட்ரிக் ஆகும் இங்கே ஃபெயிலியர் ஏற்படும் அதிர்வெண் பெறப்படுகிறது நாம் கால அளவைக் கவனிக்கிறோம் நீண்ட கால அவகாசம் மற்றும் எத்தனை ஃபெயிலியர்கள் நிகழ்ந்தன என்பதைக் கண்டுபிடித்து அதிலிருந்து ஒரு யூனிட் நேரத்திற்கு ஃபெயிலியர்களின் எண்ணிக்கையைக் காணலாம் அது ஃபெயிலியர் ஏற்படும் ரேட் என அழைக்கப்படுகிறது எத்தனை ஃபெயிலியர்களை நாம் கணக்கிடுகிறோம் பின்னர் மொத்த பயன்பாடுகளின் நேரம் பின்னர் ஒரு யூனிட் நேரத்திற்கு ஃபெயிலியர்களின் எண்ணிக்கை அல்லது ஃபெயிலியர் ஏற்படும் வீதத்தைக் கண்டுபிடிப்போம் ஆனால் மற்றொரு சிக்கல் என்னவென்றால் ஒரு முறை ஃபெயிலியர் ஏற்பட்டால் பஃக் சரிசெய்ய சிறிது நேரம் ஆகும் பழுதுபார்க்கும் நேரம் உள்ளது ஏனெனில் ஒவ்வொரு முறையும் ஃபெயிலியர் ஏற்பட்டால் பழுதுபார்க்கும் நேரம் உள்ளது ஒரு ஹார்ட்வேர் எந்த கம்போனன்ட் தோல்வியுற்றது என்பதைக் கண்டறிந்து பின்னர் அந்த கம்போனன்ட்களை மாற்ற வேண்டும் சாப்ட்வேர் பிழைத்திருத்தத்திற்கு பஃக் கண்டறிந்து கோட் சரிசெய்யவும் ஆனால் இரண்டு நிகழ்வுகளிலும் ஹார்ட்வேர் மற்றும் சாப்ட்வேர் சரிசெய்ய ஒரு நேரம் உள்ளது இது பஃக்யை சரிசெய்ய ஆகும் நேரம் ஒவ்வொரு முறையும் ஃபெயிலியர் ஏற்பட்டால் அதை சரிசெய்ய சிறிது நேரம் தேவைப்படுகிறது அதை மீன் டைம் ரிப்பேர் என்று அழைக்கிறோம் பழுதுபார்ப்பதற்கான சராசரி நேரத்தை நாம் கருத்தில் கொண்டால் முந்தைய விஷயத்தில் ரிப்பேர் செய்வதற்கான மீன் டைம் 0 என்று நாம் கருதினோம் ஆனால் ரிப்பேர் செய்வதற்கான டைம் நாம் உண்மையில் கருத்தில் கொண்டால் ஃபெயிலியர்க்கு இடையிலான மீன் டைம் ஃபெயிலியர்க்கான மீன் டைம் மற்றும் சரிசெய்ய மீன் டைம் இது ஒரு சிஸ்டம் பயன்படுத்தப்படாத டைம் ரிப்பேர் செய்வதற்கான டைம் மற்றும் ஃபெயிலியர்க்கான டைம் என்பது சிஸ்டம் பயன்படுத்தப்படும் டைம் மேலும் ஃபெயிலியர்க்கு இடையேயான மீன் டைம் ஃபெயிலியர் ஏற்பட்டவுடன் அடுத்த ஃபெயிலியர் MTBF என எதிர்பார்க்கப்படும் அது MTTF MTTR சமம் MTBF MTTF MTTR 100 மணிநேர MTBF என்று சொன்னால் அதாவது ஒரு முறை ஃபெயிலியர் ஏற்பட்டால் அடுத்த ஃபெயிலியர் 100 மணி நேரத்திற்குப் பிறகு ஏற்படும் மேலும் இது சாப்ட்வேரின் வேலையில்லா நேரத்தையும் உள்ளடக்குகிறது ஒரு ஃபெயிலியர் ஏற்பட்டவுடன் அடுத்த ஃபெயிலியர் 100 மணிநேர கடிகார நேரத்திற்குப் பிறகு எதிர்பார்க்கப்படுகிறது இதற்குள் டவுன் டைம் அடங்கும் ஆனால் இந்த சாப்ட்வேரின் ரன் டைம் அல்ல மற்றொரு மெட்ரிக் உள்ளது தேவை ஃபெயிலியர்ன் நிகழ்தகவு MTTF மற்றும் ஃபெயிலியர் ஏற்படும் வீதத்தைப் போலன்றி ஃபெயிலியர் மற்றும் கோரிக்கையின் நிகழ்தகவு ஒரு நேரத்தை உள்ளடக்குவதில்லை நாம் அதை ஒரு இடைவெளியில் அளவிடவில்லை இங்கே நாம் வெவ்வேறு செயல்பாடுகளுடன் சாப்ட்வேரை இயக்கிக்கொண்டே இருக்கிறோம் மேலும் 1000 முறை வெவ்வேறு டேட்டா டெஸ்ட் இன்புட் கொண்டு பங்ஸனாலிடீஸ் பயன்படுத்தினால் அதைக் கண்டுபிடிப்போம் சாப்ட்வேர் எத்தனை முறை தோல்வியடைந்தது தோல்விஃபெயிலியரின் நிகழ்தகவு மற்றும் தேவை 0 001 ஆக இருந்தால் அதாவது சாப்ட்வேரின் செயல்பாடுகளை 1000 முறை செயல்படுத்தினால் ஒரே ஒரு ஃபெயிலியர் மட்டுமே காணப்பட்டது இது சாப்ட்வேர்க்கு மிகவும் அர்த்தமுள்ள மெட்ரிக் ஆகும் ஏனெனில் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் ஹார்ட்வேர் போலல்லாமல் ஒரு செயல்பாடு செயல்படுத்தப்படாவிட்டால் ஒரு சாப்ட்வேர் இயங்காது யூசர் அழைத்தால் ஒவ்வொரு செயல்பாட்டையும் சொல்லலாம் அது ஒரு நொடி அல்லது ஏதோ ஒரு பகுதிக்கு இயங்கும் அடுத்த இன்புட்ற்காக காத்திருக்கிறது சிஸ்டம் ஒரு ஹார்ட்வேர் போலல்லாமல் தொடர்ந்து இயங்கவில்லை கார் 10 மணி நேரம் இயங்குகிறது என்று சொல்லலாம் அது தொடர்ந்து ஹார்ட்வேர் பயன்படுத்தப்படுகிறது அதேசமயம் ஒவ்வொரு முறையும் யூசர் ஒரு பங்ஸனாலிடீஸ் பயன்படுத்தும்போது சாப்ட்வேர் ஒரு சிறிய நேரத்திற்கு இயங்குகிறது பின்னர் அடுத்த இன்புட்ற்காக காத்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் சாப்ட்வேர் ரிலையபிலிடியைக் கவனிப்பது குறைவான அர்த்தமுள்ளதாக இருப்பதால் பங்ஸனாலிடீஸ் எவ்வளவு அடிக்கடி செயல்படுகின்றன என்பதே கேள்வி ஏனெனில் சாப்ட்வேர் உண்மையில் எல்லா நேரத்திலும் இயங்கவில்லை பெரும்பாலான நேரம் யூசர் இன்புட்ற்காக அது காத்திருந்தது கோரிக்கையில் ஃபெயிலியர் நிகழ்தகவு சாப்ட்வேர் க்கு மிகவும் பொருத்தமான மெட்ரிக் ஆகும் அவைலபிலிடி எனப்படும் மற்றொரு மெட்ரிக்கையும் நாம் வரையறுக்கலாம் இது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் யூசர்க்குப் பயன்படுத்த சிஸ்டம் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை அடிப்படையாகக் கொண்டுள்ளது நிச்சயமாக ஃபெயிலியர் டைம் மற்றும் ரிப்பேர் டைம் ஆகியவற்றை இதை டவுன் டைம் என்று அழைக்கலாம் மேலும் இதன் அடிப்படையில் நாம் ஒரு கிடைக்கும் எண்ணை கொடுக்க முடியும் இது ஒரு முறை சாப்ட்வேரைப் பயன்படுத்த முயற்சிக்கும் ஒரு யூசர் சாப்ட்வேர் பயன்பாட்டிற்கு எவ்வளவு வாய்ப்புள்ளது என்பதைக் காணலாம் ஏனெனில் அது நடந்து கொண்டிருக்கலாம் அது தோல்வியடைந்திருக்கலாம் அது பிழைத்திருத்தத்திற்கு உட்பட்டிருக்கலாம் மற்றும் பல செயல்களை கொண்டது டவுன் ஆகாமல் தொடர் இயங்க சிஸ்டத்திற்கு அவைலபிலிடி மெட்ரிக் முக்கியமானது எடுத்துக்காட்டாக ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அல்லது டெலி கம்யூனிகேஷன் சாப்ட்வேர் ஆனால் நம்மிடம் இரண்டு அவைலபிலிடி நோடேஷன் உள்ளது ஒன்று ஆப்ரேஷனல் அவைலபிலிடி மற்றும் இன்ஹேரண்ட் அவைலபிலிடி ஆப்ரேஷனல் அவைலபிலிடி பார்க்கும் போது நாம் போது நாம் மெயின்டனன்ஸ் மற்றும் மீன் டவுன் டைம் இரண்டிற்குமான மீன் டைம் எடுத்துக் கொள்கிறோம் ஆனால் இன்ஹேரண்ட் அவைலபிலிடி ஃபெயிலியர் மற்றும் ரிப்பேர் செய்வதற்கான மீன் டைம் இவை இரண்டிற்கும் இடையே உள்ள மீன் டைம் எடுத்துக்கொள்கிறது Operational availabilityMTBF MTBM MDT Inherent availability MTBF MTBF MTTR இங்கே டைம் ஃபெயிலியர்க்கும் ரிப்பேர் நேரத்திற்கும் இடையிலான நேரத்தை கருதுகிறோம் அதேசமயம் இங்கே மீன் டவுன் டைம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது டவுன் டைம் என்பது ரிப்பேர் மீன் டைமில் இருந்து வேறுபட்டது அதாவது இது ரிப்பேர் செய்வதற்கான டைம் ஆனால் பின்னர் பிரீவன்டிவ் மெயின்டனன்ஸ் இருக்கலாம் சிஸ்டம் ஏன் டவுன் ஆனது என்பதை பற்றி துவக்க ஆய்வு இருக்கலாம் மீன் டவுன் டைம் என்பது ஒரு பொதுவான நடவடிக்கையாகும் ரிப்பேர் செய்வது மட்டுமல்லாமல் பல்வேறு காரணங்களால் சிஸ்டம் செயலிழக்கக்கூடும் அவை பிரீவன்டிவ் மெயின்டனன்ஸ் வழக்கமான துவக்கம் போன்றவை ஆகும் ஆப்ரேஷனல் அவைலபிலிடி தன்மை யூசர்க்கு உண்மையான அவைலபிலிடி தன்மை ஆகும் அதேசமயம் இன்ஹேரண்ட் அவைலபிலிடி அவைலபிலிடின் தனித்துவமான நோடேஷன் ஆகும் நம்மிடம் பிரீவன்டிவ் மெயின்டனன்ஸ் போன்றவை இல்லை ரிப்பேர் டைம் காரணமாக மட்டுமே டவுன் டைம் உள்ளது ஆனால் நாம் விவாதித்த அனைத்து அளவீடுகளையும் திரும்பிப் பார்த்தால் எல்லா அளவீடுகளும் சிஸ்டம் ஃபெயிலியரின் நிகழ்தகவை மையமாகக் கொண்டுள்ளன மேலும் ஃபெயிலியரின் விளைவுகளை அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் உண்மையில் சில ஃபெயிலியர்கள் மிகவும் கடுமையானவை அவை சிஸ்டம் ஹாங்ஸ் நாம் மறுதொடக்கம் செய்ய வேண்டும் வேலை இழக்கப்படுகிறது மற்றும் பல மற்றொரு செயல்பாடு மற்றொரு ஃபெயிலியர் கரண்ட் சிஸ்டம் ஏற்படலாம் கரண்ட் பங்க்ஷன் இன்வாகேஷன் வேலை செய்யவில்லை ஆனால் சிஸ்டம் செயலிழக்கவில்லை வேறுபட்ட பங்க்ஷன் முயற்சிக்க வேண்டும் அல்லது அதே பங்க்ஷன் இரண்டாவது முறை வேலை செய்ய முயற்சிக்க வேண்டும் இதுபோல் தொடரும் வெவ்வேறு ஃபெயிலியர்களின் தீவிரம் வேறுபட்டிருக்கலாம் மிகவும் சரியானதாக இல்லாத பயன்பாடுகளின் காலப்பகுதியில் நிகழும் அனைத்து ஃபெயிலியர்களையும் நாம் கருத்தில் கொண்டால் எல்லா வகையான ஃபெயிலியர்களையும் நாம் கணக்கிட முடியாது பின்னர் ரிலையபிலிடி மெட்ரிக்குடன் வரமுடியாது ஏனென்றால் சில மிகக் குறைவான ஃபெயிலியர்களாக இருக்கலாம் மேலும் கிராஸ் டைப் ஃபெயிலியர் போன்ற கடுமையான ஃபெயிலியர்களை மட்டுமே நாம் கணக்கிட்டால் அது சரியானதாக இருக்காது இந்த சிக்கலை எவ்வாறு கையாள்வது வெவ்வேறு ஃபெயிலியர்கள் வெவ்வேறு தீவிரங்களைக் கொண்டுள்ளன சில ஃபெயிலியர்கள் நிலையற்றவை மற்றும் விளைவுகள் தீவிரமானவை அல்ல அவை நடைமுறை முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல சிறந்தது அவை சிறிய ர்ரிடன்ட் ஆக இருக்கலாம் மவுஸ் வேலை செய்யவில்லை ஆனால் அடுத்த முறை மவுஸ் வேலை செய்தது மற்றும் இன்னும் பல இருக்கிறது இந்த சிக்கலை எவ்வாறு கையாள்வது ஃபெயிலியர் கிளாஸ் வரையறுப்பதன் மூலம் இந்த சிக்கலை நாம் கையாளுகிறோம் பல்வேறு வகையான ஃபெயிலியர்களை நாம் வகைப்படுத்துகிறோம் டிரன்சியண்ட் இந்த வகை ஃபெயிலியர் அவை சில இன்புட் வகைகளில் மட்டுமே நிகழ்கின்றன எல்லா இன்புட் மதிப்புகளுக்கும் அவற்றின் ஃபங்ஷன் ஃபெயிலியர் அடைகிறது ஆனால் ஒரு இன்புட் மதிப்புக்கு 100 மட்டுமே கொடுக்கும்போது அது ஃபெயிலியர் அடைகிறது என்று சொல்வோம் மற்ற அனைத்திற்கும் அது திருப்திகரமாக வேலை செய்கிறது நாம் அதை டிரன்சியண்ட் என்று அழைக்கிறோம் பர்ம னண்ட் இது அனைத்து இன்புட் மதிப்புகளுக்கும் ஃபெயிலியர் அடைகிறது சிஸ்டம் செயலிழக்கவில்லை என்பதை மீட்டெடுக்க முடியும் யூசர் மூலம் நாம் மீட்டெடுக்கலாம் அல்லது ஆப்பரேட்டர் மூலம் மீட்க முடியும் அல்லது மீண்டும் துவக்காமல் சிஸ்டத்தை பயன்படுத்தலாம் மீட்டெடுக்க முடியாத சிஸ்டம் ஹாங் ஆகிவிடும் மீட்டெடுக்க முடியாத சிஸ்டத்தை நாம் ரீ ஸ்டார்ட் செய்ய வேண்டியிருக்கும் மேலும் காஸ்மெடிக் என்பது சிறிய ர்ரிடன்ட் அவை உண்மையில் தவறான முடிவுகளையோ அல்லது எதையோ ஏற்படுத்தாது ஆனால் சிறிய ர்ரிடன்ட் யூசர்க்கு சில நேரங்களில் மவுஸ் பட்டனை இரண்டு முறை அழுத்த வேண்டும் இந்த ஃபெயிலியர்களின் ஒவ்வொரு கிளாஸ் ரிலையபிலிடியை நாம் அளவிட முடியும் மேலும் இது ரிலையபிலிடியைப் பற்றிய சிறந்த யோசனையைத் தரும் மீளமுடியாத மற்றும் கால வகை ஃபெயிலியர்ன் நிரந்தரத்தை கருத்தில் கொண்டு ரிலையபிலிடி இருக்கலாம் அல்லது ரிலையபிலிடியை நாம் அளவிடக்கூடிய காஸ்மெட்டிக் ஃபெயிலியர்யை புறக்கணித்திருக்கலாம் இதுவரை நாம் ரிலையபிலிடி அளவீடுகள் மற்றும் சில மிக அடிப்படையான சிக்கல்களைப் பார்த்தோம் பின்னர் அடுத்த லக்ட்ஷரில் ஒரு சாப்ட்வேரின் ரிலையபிலிடியை அளவிடுவது எப்படி என்பதைப் பற்றி விவாதிப்போம் இந்த கட்டத்தில் நாம் நிறுத்துவோம்